ஆகவே V12 மற்றும் V21 ஒரு எடுத்துகாட்டு பாயிண்ட் 1 ஆக இருக்கும் இந்த விளக்கு பாயிண்ட் 2 யில் ஆகும் என்னவே வோல்ட்டேஜ் V12 ஆகும் எனவே V12 10 வோல்ட் இது ஆகும் ஆகவே V12 என்பது 10 வோல்ட் மற்றும் V21 என்பது 10 வோல்ட் வோல்ட்டேஜ் போலாரிட்டியின் ரெபரென்ஸ் டிரெக்ஷன் ஐ குறிக்க அளவை பயன்படுத்திடுவோம் போடென்ஷியல் பாயிண்ட் 1 முதல் 2 என்பது V12 இதை வோல்டேஜ் ஆக வெளிப்படுத்தலாம் ஆகவே V12 எனும் 10 வோல்ட் மேலும் V21 என்பது 10 வோல்ட் ஆகும் எனவே V12 V21 மேலும் விரிவுரைக்கு படம் 1 7 ஐ பார்த்து வோல்ட்டேஜ்யை எப்படி வெளிப்படுத்தலாம் என்பதை பார்ப்போம் உதாரணத்திற்கு பாயிண்ட் 1 ல் 1 எனவும் 2 இல் விளக்கு இருக்கிறது எனவே பாயிண்ட் ல் இருப்பது 10 வோல்ட் ஆகும் அது பாயிண்ட் 2 ஐ விட மேலானது அதேபோல் பாயிண்ட் 2 ன் போலாரிட்டி மாற்றம் ஆக திகழும் எனவே பாயிண்ட் 2 10 வோல்ட் அது பாயிண்ட் 1 ஐ விட மேலானது இதை எப்போதும் ரெபெரென்ஸ் பாயிண்ட் ஆக கருதலாம் இங்கே 2 உள்ளது 1 ஆனால் 10 வோல்ட் அதாவது புள்ளி 2 என்பது புள்ளி 1 க்கு மேலே 10 வோல்ட் புரிந்து கொள்ளக்கூடியது இது எடுக்கும் முனையம் என்பதால் அங்கிருந்து குறிப்பு புள்ளி அர்த்தம் எடுக்கும் எனவே இங்கே இது புள்ளி 2 என்பது புள்ளி 1 க்கு மேலே 10 வோல்ட் இங்கே இது புள்ளி 1 என்பது புள்ளி 2 க்கு மேல் 10 வோல்ட் என்பது புரிந்து கொள்ளத்தக்கது எனவே ஒரே வோல்டேஜ் V12 இன் 2 சமமான வெளிப்படுத்தலால் இந்த பிரதிநிதித்துவம் அல்லது அந்த பிரதிநிதித்துவம் இரண்டும் ஒன்றோடு ஒன்று சமம் இதை இப்போது தான் பார்த்தோம் ஆகவே வோல்டேஜ் ட்ராப் 1 முதல் 2 வரை இருக்கும் இது 2 முதல் 1 வரை எனும் வோல்டேஜ் ரைஸ் உடன் ஈக்குவேலன்ட் ஆக இருக்கும் அடுத்து P அல்லது எனர்ஜி ஐ பார்ப்போம் P அல்லது எனர்ஜி கால்குலேஷன் சர்க்யூட் பகுப்பாய்வில் முக்கியமானது ஏனெனில் கரண்ட் மற்றும் வோல்டேஜ் எல்லாம் நோக்கத்து சேவை செய்யலாம் ஏனெனில் அவுட்புட் P ஆக இருக்கலாம் உதாரணத்திற்கு வீடுகளில் இருக்கும் பல்பு டியூப்லைட் ஆக இரண்டும் P என வெளிப்படுத்தலாம் வோல்டேஜ் மற்றும் கரண்ட் எலக்ட்ரிக் சர்க்யூட் இன் பயனுள்ளதாக இருக்கும் வெறியபிள்ஸ் ஆனாலும் இது போதுமானதாக இல்லை ஒரு காரணம் என்னவென்றால் பயனுள்ள சிஸ்டம் அவுட்புட் என்பது எலக்ட்ரிகல் அல்ல மற்றும் அவுட்புட் ஐ p அல்லது எனர்ஜி ஆல் வெளிப்படுத்தப்பட்டது இரண்டாவது என்பது அவுட்புட் அல்லது எலக்ட்ரிகல் எலிமெண்ட்ஸ்களும் டிவைய்ஸ்களும் அவைகளின் அவுட்புட் p ஆகவும் அல்லது வரையறுக்கப்பட்டவை 40 வாட் ஆக இருக்கலாம் 1000 ஆக இருக்கலாம் ஆனால் அது வரையறுக்கப்பட்டது வேறொரு காரணம் என்பது நடைமுறை டிவைய்ஸ்களுக்கு p இன் அளவு வரையறுக்கப்பட்டவை விளக்கு அல்லது விசிறியின் முக்கியமான விவரக்குறிப்புகள் p ஆகும் உதாரணத்திற்கு 60 வாட் விளக்கை 40 வாட் விளக்கை விட அதிக ஒளி தருகிறது ஏனெனில் 60 வாட் 40 வாட்டிற்கு மேல் ஆகும் எலக்ட்ரிக் பில்கள் செலுத்தும் போது உண்மையில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு வாட் மணி நேரம் எலக்ட்ரிக் செலவழிக்கிறது அல்லது ஒரு மணிநேரத்துக்கு செலுத்தப்படும் எலக்ட்ரிக் எனர்ஜி வாட் மணி நேரம் ஆகும் பெரிய யூனிட் மடிப்புகளுக்கு கிலோ வாட் ஹவர் ஆகும் எனர்ஜி என்பது p அல்லது ஹவர் உடன் மல்டிப்ளை செய்தும் அது வாட் ஹவர் watt hourஆகும் இப்போது p அல்லது எனர்ஜி ஐ வோல்ட்டேஜ் மற்றும் கரண்ட்யூடன் தொடர்பு செய்யலாம் p என்பது எக்ஸ்பாண்டிங் அல்லது அப்சார்பிங் எனர்ஜியின் டைம் வீதம் ஆகும் p வாட் ஆல் அளவிடப்படுகிறது எனவே p dw dt அதில் p என்பது பவர்யின் வாட் w என்பது எனர்ஜியின் ஜூல்ஸ் மற்றும் t என்பது டைம்யின் செகண்ட்ஸ் ஆகும் எனவே இந்த சமன்பாடு இல் இருந்து 1 வாட் 1 ஜூல் பர் செகண்ட் க்கு கருதலாம் உண்மையில் p வாட் ஆல் அளவிடப்படுகிறது எனவே p dw dt இயற்பியல் வரையறை மூலம் P ஐ என்பது எக்ஸ்பாண்டிங் அல்லது அப்சார்பிங் எனர்ஜியின் டைம் வீதம் ஆகும் சமன்பாடு 1 1 இல் இருந்து Idqdt மேலும் பல இந்த சமன்பாடு 1 6 இல் இருந்து p dwdt என்றும் dwdq dqdt என எழுதலாம் dwdq என்பது V எனவும் சமன்பாடு 1 1 இல் இருந்து Idqdt எனவும் சமன்பாடு 1 4 இல் இருந்து dwdq v ஆக எழுதலாம் p vi ஆகும் சமன்படு 7 என்பது புரிந்துகொள்ளக்கூடியது அது dw dt ஐ பார்ஷ்யல் டெரிவேட்டிவ் இன் படி dw dq dqdt என்பது செயின் ரூல் ஆகும் சமன்பாடு 1 4 இல் இருந்து dwdq V ஆகவும் மற்றும் சமன்பாடு 1 1 இல் இருந்து i dqdt ஆகும் எனவே P என்பது வோல்டேஜ் கரண்ட் ஆகும் சமன்பாடு 1 7 இல் p அல்லது பேசிக் சர்க்யூட் எலிமெண்ட்ஸ் உடன் தொடர்புடையது ஆகவே P என்பது டெர்மினல் ஜோடியுடன் அளவுக்கு தொடர்புடையது p எலிமெண்ட்க்கு வழங்கப்படுகிறது அல்லது எலிமெண்ட் மூலம் வழங்கப்படுகிறது p க்கு இருந்தால் அது எலிமெண்ட் மூலம் உறிஞ்சப்படுகிறது அல்லது வழங்கப்படுகிறது P க்கு பயன்படுத்துகிறதோ பயன்படுத்துகிறதோ என்பது தான் கேள்வி வோல்ட்டேஜ்யின் போலாரிட்டி மற்றும் கரண்ட்யின் டிரெக்ஷன் தான் p சைன் ஐ கண்டுபிடிக்க உதவுகிறது இந்த எளிய சர்க்யூட் பார்த்தால் இதில் மற்றும் இருக்கிறது என்பது பொசிட்டிவ் முனையத்தில் நுழையும் கரண்ட் என்று எடுத்து கொள்ளலாம் i ஆகும் p பொசிட்டிவ் என்பது அப்சார்பிங் எலிமெண்ட் எனவும் டெர்மினல் விட்டு வெளியே செல்லும் கரண்ட் அல்லது டெர்மினல் உள் வரும் கரண்ட் என்பது அந்த டிரெக்ஷன் யில் பாயும் கரண்ட் ஆகும் p vi எனப்படும் டெர்மினல் உள் வரும் கரண்ட்க்கு சைன் எனவும் டெர்மினல் விட்டு வெளியே செல்லும் கரண்ட்க்கு சைன் எனவும் இதில் இருந்து புரிந்து கொள்ளலாம் கரண்ட் முனையத்தை விட்டு வெளியேறும்போது சைன் எடுத்து கொள்ளலாம் எனவே p vi ஆகும் கரண்ட் என்பதால் அது vi எனவும் அப்சார்பிங் P அல்லது சப்ளையிங் P ஆக கருதி எனவே p v i என எழுதலாம் கரண்ட் டெர்மினல் ஐ விட்டு வெளியே செல்லும் போது சைன் எனவும் கரண்ட் டெர்மினல் ஐ நோக்கி வரும் போது சைன் ஆகும் p இன் ரெபெரென்ஸ் போலாரிட்டிஸ் பயன்படுத்தி பாசிட்டிவ் சைன் ஐ கன்வெர்ட் பண்ணலாம் கரண்ட்யின் திசை மற்றும் வோல்டேஜ் யின் போலாரிட்டி படம் 1 8 a மற்றும் b இல் காட்டப்பட்டுள்ளதை உறுதிப்படுத்த வேண்டும் வோல்டேஜ் இன் பாசிட்டிவ் போலாரிட்டி வழியாக கரண்ட் நுழைகிறது மற்றும் இந்த வழக்கு p vi ஏனெனில் இந்த கரண்ட் அவற்றின் பாசிட்டிவ் போலாரிட்டி வழியாக நுழைகிறது சைன் என்பது கரண்ட் நுழை போதும் ஆகவே pvi சைன் என்பது கரண்ட் வெளி வரும் போதும் ஆகவே p vi என புரிந்து கொள்ளலாம் செயலற்ற சைன் கன்வெர்ஷன் மூலம் வோல்ட்டேஜ் இன் பாசிட்டிவ் போலாரிட்டி வழியாக கரண்ட் நுழைகிறது இந்த வழக்கு pvi ஆகும் அதாவது vi0 எலிமெண்ட் P ஐ உறிஞ்சுகிறது என்பதைக் குறிக்கிறது அல்லது எப்போது p vi இந்த முறை vi ஐ நெகட்டிவ் ஆக படம் b இன் படி எலிமெண்ட் உண்மையில் p ஐ வெளியிடுகிறது அல்லது வழங்குகிறது பாசிட்டிவ் முனையத்தில் கரண்ட் I நுழைவு பாசிட்டிவ்வாக இருக்க வேண்டும் பாசிட்டிவ் முனையத்தை விட்டு வெளியேறும் போது கரண்ட் I நெகட்டிவ்வாக இருக்க வேண்டும் அது பாசிட்டிவ்வாக இருக்கும்போது எலிமெண்ட் p ஐ உறிஞ்சுகிறது அல்லது நெகட்டிவ் ஆக இருக்கும்போது இந்த எலிமெண்ட் vi என்றால் அது சப்ளையிங் அல்லது டெலிவரிங் P ஆகும் செயலற்ற சைன் கன்வெர்ஷன் திருப்தியானது ஒரு எலிமென்டயின் பாசிட்டிவ் முனையத்தின் வழியாக கரண்ட் நுழையும் போது p vi ஆகும் கரண்ட் நெகட்டிவ் முனையத்தின் வழியாக நுழைந்தால் p vi இதை படத்தை பார்த்து எளிதாக புரிந்து கொள்ளலாம் பாசிட்டிவ் முனையத்தின் வழியாக கரண்ட் நுழைவு என்பது vi நெகட்டிவ் முனையத்தின் வழியாக கரண்ட் நுழைவு vi கரண்ட் பாசிட்டிவ் முனைய எலிமெண்ட் வழியாக நுழைவது p ஐ அப்சார்பிங் அல்லது கரண்ட் நெகட்டிவ் முனைய எலிமெண்ட் வழியாக நுழைவது p ஐ சப்ளையிங் அல்லது டெலிவரிங் என புரிந்து கொள்ளலாம் அப்சார்ப்பு P சப்ளை P இந்த ஒத்த வழி I12 I21 V12 V21 இன் படியே அப்சார்ப்பு P சப்ளை P என எடுத்து கொள்ளலாம் பாசிட்டிவ் முனையத்தில் நுழையும் கரண்ட் ஆனது ஐ குறிக்கும் இது 5 வோல்ட் ஆகும் எனவே P இன் மடிப்பு என்ன V 5 வோல்ட் மற்றும் I 4 அம்பியர் ஆகவே P 5 4 20 வாட் பாசிட்டிவ் முனையத்தின் வழியாக கரண்ட் நுழைகிறது எனவே I இன் மடிப்பு 4 அம்ப்யர் ஆகும் கரண்ட் இவ்வாறு ஒவ்வொரு 3 முறையும் பாசிட்டிவ் முனையத்தின் வழியாக செல்லும் போது இந்த சர்க்யூட்யின் படி I இன் மடிப்பு 12 ஆம்ப்யர் ஆகும் இந்த வழக்குயில் P யின் மடிப்பு p 5 4 அது 20 வாட் ஆகும் இந்த இரண்டு சர்க்யூட்களிலும் எலிமெண்ட் உண்மையாக அப்சார்பிங் P அல்லது பாசிட்டிவ் முனையத்தின் வழியாக கரண்ட் நுழைகிறது என்பது அர்த்தம் எலிமெண்ட் இன் சப்ளையிங் P இரண்டு வகைகள் இருக்கிறது நெகட்டிவ் முனையத்தின் வழியாக கரண்ட் நுழையும் போது 4 ஆம்ப்யர் ஆகும் கரண்ட் I நெகட்டிவ்யாக எடுக்கப்பட வேண்டும் எனவே p 4 5 20 வாட் ஆகும் இந்த எலிமெண்ட் சப்ளையிங் P ஆகும் நெகட்டிவ் முனையத்தின் வழியாக கரண்ட் நுழைகிறது ஆகவே 20 வாட் p என்பது நெகட்டிவ் எலிமெண்ட் என்பது சப்ளையிங் P ஆக குறிக்கலாம் எனவே இது 20 வாட் உண்மையில் எடுக்கப்பட்டது இப்போது எனர்ஜியைப் பாதுகாக்கும் எந்தவொரு எலக்ட்ரிக் சர்க்யூட் சட்டத்திற்கும் கீழ்ப்படிய வேண்டும் இந்த காரணத்திற்காக எந்த நேரத்திலும் ஒரு சர்க்யூட் வட்டத்தில் P இன் அல்ஜிப்ராய்க் சம் ௦ ஆக இருக்க வேண்டும் எனவே பொது சிக்மா p அல்லது 0 சிக்மா p 0 என எழுதலாம் P க்கு பல வழக்குகள் உள்ளது P என்பது டெலிவ்ர்ட் எனவும் P என்பது டெலிவ்ர்ட் எனவும் P என்பது அப்சார்ப்ட் என்கிறது எனவே P இன் டெலிவ்ர்ட் அப்சார்ப்டு இந்த வழக்கில் P என்பது p 0 P இன் அனைத்து சம்மேஷன் மடிப்பு என்பது 0 ஆக பார்ப்போம் எனவே இந்த சமன்பாடு 1 8 சர்க்யூட்க்கு வழங்கப்பட்ட மொத்த σ அல்லது டெலிவ்ர்ட் அப்சார்ப்டு என்பது தெரியிந்தது எனர்ஜியை w கணக்கிட P யை இன்டெக்ராட் செய்யவும் அது Pdwdt என்பதை பார்தோப்போம் ஆனால் P vi அதை மேலே கொடுக்கப்பட்ட சமன்பாடு இல் பொருத்தவும் எனர்ஜி என்பது ஒர்க் செய்யும் கபாசிட்டி எனவே எனர்ஜி ஜூல்களில் அளவிடப்படுகிறது எனவே w என்பது ஜூலில் அளவிடப்படுகிறது பேசிக் கான்சப்ட்ஸ் யை நன்கு புரிந்து கொண்டோம் அப்சார்ப்டு P மற்றும் டெலிவ்ர்ட் P இதனை பல்வேறு வழக்குகள் மூலம் பார்ப்போம் எனவே ஒரு மணி நேரம் 3600 ஜூல்கள் இப்போது சில எளிய எடுத்துக்காட்டுகளுக்கு வந்துள்ளன இது 5524 எலக்ட்ரான்களால் எவ்வளவு சார்ஜ் குறிப்பிடப்படுகிறது எனவே ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கும் e 1 602 10 19 கூலொம்பில் 5524 எலக்ட்ரான்கள் இருக்கும் அல்லது பர் எலக்ட்ரானுக்கு கூலொம்ப் 5524 ஏனெனில் ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கும் 1 60210 19 கூலொம்ப் பர் எலக்ட்ரான் 5524 5524 எலக்ட்ரான்கள் எனவே மொத்தம் மடிப்பு 8 849 10 16 கூலொம்ப் ஆக இருக்கும் இங்கே ஸ்கேனிங்கிற்காக சிறிது குறைக்கப்பட்டுள்ளது எனவே இது உண்மையில் கூலொம்ப் இப்போது எடுத்துக்காட்டு 2 ஒரு முனையத்தில் நுழையும் மொத்த சார்ஜ் இது உண்மையில் இது q 3tsin 2t மில்லி கூலம்பால் வழங்கப்பட்ட பக்க எண் 17 ஆகும் எனவே கரண்ட்யை t 0 4 வினாடிக்கு தீர்மானிக்கவும் மிக எளிய விஷயம் q கொடுக்கப்பட்டுள்ளது எனவே i dq dt என்பதை அறிந்து கொள்ளுங்கள் எனவே ddt of 3 t sin 2ϕt எனவே இது 2π t எனவே இதன் டெரிவேட்டிவ் ஐ எடுத்துக் கொண்டால் இது 2π t இன் i 3 sin 6 pi t cosine of 2π t ஆகும் இது மில்லி ஆம்பியர் ஆகும் ஏனெனில் அது உண்மையில் அது மில்லி கூலம்பில் உள்ளது எனவே அதனால்தான் அதை மில்லி ஆம்பியர் என்று எழுதுவோம் எனவே t 0 3 வினாடிகளில் எனவே இங்கே t 0 3 வினாடி வைக்கவும் எனவே இந்த வழக்கில் i 3 sin 2π0 3 6 pi 0 3 மில்லி ஆம்பியர் எனவே கணக்கிட்ட பிறகு இது t 0 4 வினாடிக்கு i 1 106 மில்லி ஆம்பியர் கிடைக்கும் எடுத்து கொண்ட t 0 3 எனவே இங்கே எழுதும் போது 0 4 என்று ஆகிவிட்டது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஆனால் அது 0 3 ஆக இருக்க வேண்டும் எனவே எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது எனவே இங்கே இது ஒரு திரை என்று தெரியும் இங்கே ஒரு திருத்தம் செய்ய முடியாது எனவே இது உண்மையில் t 0 3 ஆக இருக்கும் எனவே எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது எனவே அதனால்தான் இங்கே t 0 3 ஐ உருவாக்கியது அடுத்தது மொத்த சார்ஜ் ஐ தீர்மானிக்கிறது உதாரணம் 1 இல் 0 3 ஒரு முனையத்தில் நுழையும் மொத்த சார்ஜ் t 2 வினாடி மற்றும் t 4 வினாடி என்பதை தீர்மானிக்கிறது எனவே முனையத்தின் வழியாக கரண்ட் கடந்து செல்ல i 2 t2 t ஆம்பியர் வழங்கப்படுகிறது இது i கரண்ட் வழங்கப்பட்டுள்ளது மற்றும் நேர இடைவெளி 2 t 2 வினாடி முதல் 4 வினாடி வரை வழங்கப்படுகிறது எனவே i dq dt i dq dt ஐ சமன்பாடு 1 2 இல் இருந்து பயன்படுத்துவோம் எனவே dq idt ஆகும் q இண்டெகரேஷன் ydt ஆனால் நேர வரம்பு t0 முதல் t வரை 1 2 சமன்பாட்டிலிருந்து கிடைக்கும் எனவே t0 வழங்கப்படுகிறது இது 2 t 2 வினாடி மற்றும் t 4 வினாடி வழங்கப்படுகிறது எனவே இங்கே உண்மையில் t0 2 வினாடி இது t 0 வினாடிக்கு சமம் மற்றும் இது t 4 வினாடி ஆகும் இது 2 முதல் 4 2 t 2 t dt இதை இன்டெகிரெட் செய்தால் அது 2 ஆல் 3 t 3 t 2 பய் ஆக இருக்கும் 2 வரம்பு என்பது 2 முதல் 4 வரை இருக்கும் எனவே எளிமைப்படுத்தினால் 33 கூலொம்ப் கிடைக்கும் அடுத்த உதாரணம் 1 4 இல் கொடுக்கப்பட்ட சுற்று உறுப்புக்கான சார்ஜ் மற்றும் நேரத்தை 0 க்கும் குறைவாக t க்கு qt 0 மற்றும் qt 2 2 100t t 0 க்கு வழங்கப்படுகிறது Qt ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளது பின்னர் இரண்டையும் ப்ளாட் செய்ய வேண்டும் எனவே தீர்வு i dq dt என்று தெரியும் இது 0 க்கும் குறைவான t க்கு qt 0 வழங்கப்படுகிறது ஆகவே இது 0 க்கும் குறைவான t க்கு டிரைவ்யேட்டிவ் ஐ எடுத்துக் கொண்டால் தான் கிடைக்கும் உண்மையில் எடுக்கும் போதெல்லாம் அது 0 ஐ விடக் குறைவு என்று பொருள் இது கடந்த கால வரலாறு சர்க்யூட் பின்னர் ட்ரான்சியின்ட் நிலையில் இதைப் பார்க்க முயற்சிக்கும் இது சுற்றுக்கு முந்தைய வரலாறு எனவே அதனால்தான் இது கணித ரீதியாக பிரதிநிதித்துவம் செய்யப்படுகிறது அதை t ஐ 0 க்கும் குறைவாக அழைக்கிறது இந்த விஷயத்தில் qt 0 என்று ஆனது எனவே t க்கு 0 க்கும் குறைவாக இருக்கிறது இது 0 மற்றும் qt 2 2 e p அல்லது 100 t டெரிவேட்டிவ் dqt dt ஐ எடுக்கும்போது இங்கே அவ்வாறு செய்தால் அது 200 ep ஆக இருக்கும் அல்லது 0 ஐ விட t க்கு 100 t ஆக இருக்கும் இப்போது qt இன் பிளாட் மற்றும் அது படம் 2 இல் காட்டப்பட்டுள்ளது இது qt இன் பிளாட் ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளது இந்த விஷயத்தில் இந்த வெளிப்பாட்டில் வைத்தால் t 0 ஐ வைத்தால் ep அல்லது 0 க்கு என்ன இருக்கும் எனவே உண்மையில் 1 ஆகவே 2 2 0 என்று அறியலாம் எனவே வரைபடம் 0 இல் இருந்து தொடங்குகிறது மேலும் t அதிகரிக்கும் போது அது மில்லி விநாடிகளில் இருக்கும் எனவே இறுதியாக t அதிகரிக்கும் போது ஸ்டெடி ஸ்டேட் 2க்கு வந்தது t 0 ஐ விட t ஆக அதிகரிக்கும் போது t ஆனது முடிவிலிக்கு முனைகிறது அதாவது இந்த சொல் மறைந்துவிடும் 2 மட்டுமே இருக்கும் எனவே அதனால்தான் அது நெருங்குகிறது அது qt என்பது கூலொம்ப் ஆகும் இது 2 கூலொம்ப் ஆகும் இது t 0 இல் கரண்ட் 200 ஆம்பியர் என்று ஆகும் t அதிகரிக்கும் போது இந்த கரண்ட் உண்மையில் 0 ஐ நெருங்குகிறது மற்றும் t முடிவிலிக்கு செல்லும்போது t முடிவிலிக்கு செல்லும் போது இந்த சொல் மறைந்துவிடும் 0 ஆக இருக்கும் எனவே ஸ்டெடி ஸ்டேட் கரண்ட்யில் 0 இருக்கும் இந்த விஷயத்தின் பிளாட் நேரத்திற்கு எதிராக உள்ளது இது qt மற்றும் நேரத்திற்கு எதிராக ஒரு பிளாட் ஆகும் எனவே சார்ஜ் இன் பிளாட் மற்றும் இது கரண்ட் இன் பிளாட் என்று அறியலாம் மற்றொரு எடுத்துக்காட்டு 1 5 ஐ பார்ப்போம் ஒரு எலிமெண்ட் வழியாக பாயும் கரண்ட் என்னவென்றால் i 1 ஆம்பியர் t க்கு 0 க்கும் அதிகமாகவும் t 1 க்கும் குறைவாகவும் இருக்கும் இரண்டாவது விஷயம் இது 1 ஐ விட 3t2 ஆம்பியர் ஆக மற்றும் கரண்ட் நேரம் 0 மற்றும் 1 ஆக இருக்கும் போது கரண்ட் 1 ஆம்பியர் ஆகும் இது கரண்ட் ஆனது நிலையானது மற்றும் t 1 ஐ விட அதிகமாக இருந்தால் அது 3 t2 ஆம்பியர் என்று கொடுக்கப்பட்டுள்ளது t 0 வினாடியில் இருந்து t 2 விநாடிக்கு எலிமெண்ட்க்குள் நுழையும் சார்ஜ்யைக் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே t 0 வினாடி முதல் t 2 விநாடிகள் வரை எலிமெண்ட்க்குள் நுழையும் சார்ஜ்யை தீர்மானிக்கிறது q t0 முதல் idt இப்போது தான் பார்த்தது என்பதையும் t 0 முதல் t 1 i dt t 1 முதல் t i dt என்பதையும் அறிந்து கொள்ளவும் பின்னர் 2 நேர இடைவெளி இது t0 மற்றும் t 1 t 1 ஒரு வினாடி எனவே 0 முதல் 1 எனவே t 0 முதல் t 1 வரை எனவே இது t0 உண்மையில் 0 மற்றும் t 1 என்பது ஒரு வினாடி மற்றொரு விஷயம் 2 வினாடிகளில் இருக்க வேண்டும் இன்னொன்று t 1 முதல் t எனவே t 1 மீண்டும் ஒரு வினாடி இது ஒன்று மற்றும் t 2 வினாடி ஆகும் ஏனென்றால் இந்த t0 ஐ t க்கு எப்போது புரிந்துகொள்வோம் எனவே 2 இடைவெளிகளைக் கொண்டிருப்பது ஒன்று 0 முதல் 1 வரை மற்றொன்று 1 ஐ விட அதிகமாக உள்ளது ஆனால் t 0 முதல் 2 வினாடிகளில் இருக்க வேண்டும் எனவே 0 முதல் 1 அதாவது t0 0 மற்றும் t 1 1 பின்னர் இது t 1 முதல் t t 1 1 க்கு 1 முதல் 2 வினாடி மற்றும் t 2 ஆகும் i dt என்பது என்ன இதை 0 முதல் 1 வரை எழுதலாம் i 1 dt ஏனெனில் இது ஒரு ஆம்பியரைக் கொடுக்கிறது எனவே i 1 ஆம்பியர் அதனால்தான் இது 1 dt t ஆகவும் t ஐ விட அதிகமாக இருக்கும்போது 3 t2 ஆகவும் இருக்கும் எனவே 1 முதல் 1 வரை t 0 மற்றும் 2 வினாடிகளில் இருக்கும் எனவே t 1 முதல் 2 வரை இருக்கும் போது 3 t2 dt ஆக அமையும் இந்த எளிய விஷயம் ஆனால் இதை எப்போது இன்டெக்ரேட் செய்யும் போது q 8 கூலொம்பைப் பெறும் ஏனென்றால் அது t 0 இல் ஒன்றாகும் இது ஒன்று t 0 0 மற்றும் t1 1 ஆனால் எலிமெண்ட்க்குள் சார்ஜ் உள்ளிடுவதை தீர்மானிக்க வேண்டும் t 0 வினாடி முதல் t 2 வினாடி வரை ஆகும் முதலில் இதை 0 முதல் 1 வரை கருத்தில் கொள்ள வேண்டும் இது ஒரு ஆம்பியர் ஆகும் t 0 முதல் 1 கரண்ட் 1 ஆம்பியர் என்றும் அழைக்கலாம் எனவே 1 dt t இது ஒன்றை விட பெரியது இது 1 முதல் 2க்கு 3t2 dt ஆகும் ஏனெனில் வெளிப்பாடு 3t2 1 ஐ விட பெரியது ஆனால் 1 மற்றும் 2 ஆக இருக்க வேண்டும் அதாவது இது 3t2 dt இதை இன்டெக்ரேட் செய்தால் 1 7 ஆக இருக்கும் எனவே 8 கூலொம்ப் இந்த எளிய விஷயத்தை இப்போது புரிந்து கொண்டோம் மற்றொரு விஷயம் இது உண்மையில் இங்கே பக்கம் எண் 19 ஆகும் ஒரு ரெஸிஸ்டர் யில் நிமிடத்திற்கு 8 கிலோ ஜூல் என்ற விகிதத்தில் எலக்ட்ரிகல் எனர்ஜி வெப்பமாக மாற்றப்படுகிறது இதன் மூலம் ஒரு நிமிடத்திற்கு 300 கூலொம்ப் என்ற விகிதத்தில் சார்ஜ் பாய்கிறது ரெஸிஸ்டர் முனையத்தில் வோல்ட்டேஜ் டிஃபரென்ஸ் என்ன எலக்ட்ரிகல் எனர்ஜி ஒரு ரெஸிஸ்டர் ல் நிமிடத்திற்கு 8 கிலோ ஜூல் என்ற விகிதத்தில் வெப்பமாக மாற்றப்படுகிறது மற்றும் நிமிடத்திற்கு 300 கூலொம்ப் என்ற விகிதத்தில் அதன் வழியாக சார்ஜ் பாய்கிறது இந்த விஷயத்தில் v p i என்பது p க்கு நிமிடத்திற்கு 8 கிலோ ஜூல் வழங்கப்படுகிறது இது 8 103 ஆகும் நிமிடத்திற்கு 1000 ஜூல் மற்றும் 1 நிமிடத்திற்கு 300 கூலொம்ப் வழங்கப்படுகிறது இது 1 கூலம்பிற்கு 26 67 ஜூல் ஆகும் இது வோல்டேஜ் ஜூல் பர் கூலம்பிற்கு வோல்ட்டேஜ் அது முன்பு பார்த்தது 67 வோல்ட் மற்றொரு விஷயம் என்னவென்றால் ஒரு எனர்ஜி சோர்ஸ் ஆனது 4 ஆம்பியரின் நிலையான கரண்ட்யை 6 விநாடிகளுக்கு ஒரு விளக்கு வழியாகப் பாயச் செய்கிறது 4 கிலோ ஜூல் ஒளியின் வடிவத்தில் வழங்கப்பட்டால் மற்றும் வெப்ப எனர்ஜி விளக்கு முழுவதும் வோல்டேஜ் ட்ராப்யை தீர்மானிக்கிறது எனவே எனர்ஜி சோர்ஸ் ஆனது 4 ஆம்பியரின் நிலையான கரண்ட்யை 6 விநாடிகளுக்கு ஒரு விளக்கு வழியாகப் பாய்ச்சுவதை கட்டாயப்படுத்துகிறது என்று பார்ப்போம் 4 கிலோ ஜூல் ஒளி வடிவத்தில் கொடுக்கப்பட்டால் மற்றும் வெப்ப எனர்ஜி விளக்கு முழுவதும் வோல்டேஜ் ட்ராப்யை தீர்மானிக்கிறது மொத்த சார்ஜ் q என்பது i dq dt என்பதை அறிவோம் பொதுவாக dq i dt என்று எழுதலாம் எனவே இங்கே டெல்டா eq i dt ஐ எழுதுவோம் எனக்கு i க்கு 4 ஆம்பியர் வழங்கப்படுகிறது இது 4 ஆம்பியர் கான்ஸ்டன்ட் மற்றும் நேரம் t 6 வினாடி டெல்டா t 6 வினாடி எனவே q 4 6 24 கூலொம்ப் ஆகும் வோல்ட்டேஜ் ட்ரோப்க்கு போடென்ஷியல் டிஃபரென்ஸ் dw dq இதற்கு 4 கிலோ ஜூல் வழங்கப்படுகிறது எனவே 4 103 ∆q க்கு 24 கூலொம்ப் கிடைத்தது இது ஒரு 166 67 வோல்ட் ஆகும் இப்போது 1 8 இல் p ஐ கணக்கிடுவோம் அல்லது அதன் பாசிட்டிவ் முனையத்தில் நுழையும் கரண்ட் i 4 cos 100πt ஆம்பியர் என்றால் t 4 மில்லி விநாடிக்கு ஒரு எலிமெண்ட்க்கு வழங்கப்படுகிறது வோல்டேஜ் V 3 i ஒரு வெளிப்பாடு மற்றொரு V 3 di dt ஆல் வழங்கப்படுகிறது எ p ஐ கணக்கிடுவது அல்லது t 4 மில்லி விநாடிக்கு ஒரு எலிமெண்ட்க்கு வழங்கப்படும் மணி நேரம் அதன் பாசிட்டிவ் முனையத்தில் நுழையும் கரண்ட் i 4 cos100πt ஆம்பியர் மற்றும் வோல்ட்டேஜ் V 3 i மற்றும் V 3 di dt எனவே தீர்வு எளிமையானது V 3 I எனவே 3 4 100 pi t ஆகும் 12 cos 100πt அல்லது p vi இந்த ஒரு விஷயத்தை பார்ப்போம் பின்னர் இது ஒரு DC சர்க்யூட் DC குறியீடுகளாகும் ஆனால் ஒன்று அல்லது இரண்டு சைன் கொசைன் செயல்பாட்டின் எளிய எடுத்துக்காட்டு ஐ பார்ப்போம் சிங்கிள் பேஸ் P அல்லது 3 பேஸ் P அல்லது AC சர்க்யூட் போது வரும் டைம் செயல்பாடு p அல்லது இந்த விஷயத்தின் உணர்வைக் கொடுப்பதற்காக சிங்கிள் பேஸ் சர்க்யூட்களில் p அல்லது 3 பேஸ் ம் சுவாரஸ்யமான ஒன்று என்பதைக் காண்போம் ஆனால் எளிமையானது ஒரு உணர்வைக் கொடுப்பதற்காக டைம் செயல்பாடுயின் அடிப்படையில் இது எனர்ஜி P என வழங்கப்படுகிறது P Vi ஐ உருவாக்கினால் இந்த 2 ஐ பெருக்கினால் அது 48 cos2 100 t ஆக இருக்கும் ஆனால் t 4 மில்லி விநாடி ஆகும் இது 410p அல்லது இரண்டாவது மாற்று t 4 மில்லி வினாடி பின்னர் p 48 cos 2 எது வந்தாலும் p 4 603 வாட் கிடைக்கும் இப்போது மற்றொரு விஷயம் V 3 di dt என்று கொடுக்கப்பட்டுள்ளது இது 3 மற்றும் dt di க்கு i இன் வெளிப்பாடு 4 cos 100πt வழங்கப்படுகிறது இங்கே i 4 cos100πt ஆகும் V 1200 pi sin 100πt என்ற டெரிவேடிவை எடுத்துக் கொள்ளுவோம் எனவே P V i இது V இன் வெளிப்பாடு மற்றும் i 4 cos 100πt பெருக்கத்தின் வெளிப்பாடு மற்றும் p என்று அறிந்து கொண்டோம் 2400πsin 200πt இல் t 4 மில்லி விநாடி 4 10 3 வினாடி இங்கே வைக்கவும் t 4 10 3 இங்கே வைக்கவும் அது p 4431 8 வாட் என்று கிடைக்கும் அல்லது 4 4318 கிலோவாட் இன்னும் சில எடுத்துக்காட்டுகள் பின்னர் பார்ப்போம் ஆனால் கரண்ட் மற்றும் வோல்டேஜின் டைம் மாறுபாடு குறித்து ஆனால் எல்லா டைம் மாறுபாடும் மற்ற விஷயங்கள் சிங்கிள் பேஸ் விஷயத்தைக் காண்போம் இது D சர்க்யூட் அடிப்படைக் கருத்து பின்னர் அடிப்படை சட்டங்கள் அடிப்படை கோட்பாடுகள் இவை நிலையற்றது அல்லது பர்ஸ்ட் ஆர்டர் சர்க்யூட் மட்டுமே ஆனால் இவை p அல்லது கரண்ட் நேரத்தில் எடுக்கப்பட்டது என்பதை பார்த்தோம்